வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் ஐஐடி கான்பூர் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையிலிருந்து இந்த பாடத்திட்டத்தை ரவி சந்திரன் என்ற நான் உங்களுக்கு வழங்குகிறேன் நாம் 8 வது வாரம் தொகுதி எண் 5 மற்றும் விரிவுரை எண் 47 இல் இருக்கிறோம் இந்த தொகுதிக்கு நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய அனைத்து திறன்களிலும் மிக முக்கியமானதை நான் வைத்திருக்கிறேன் அது வாசிப்புத் திறனைப் பொறுத்தது ஆரம்பத்தில் நான் உங்களுக்குச் சொல்லும் சொற்பொழிவுகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கோ அல்லது இறுதியில் வைக்கப்படும் சொற்பொழிவுகளுக்கு நீங்கள் நல்ல கவனம் செலுத்துவதற்கோ வேண்டுமென்றே அதை இறுதியில் வைத்துக்கொண்டேன் இது கடைசியில் வைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் குறைந்தது ஒன்றல்ல உங்கள் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பதில் இது மிகவும் முக்கியமானது இப்போது குறிப்பாக இந்த தொகுதியில் நாம் வாசிப்புத் திறன்களின் பல்வேறு அம்சங்களுக்குள் ஆழமாக செல்ல முடியாது ஆனால் உங்கள் வாசிப்பை திறம்பட வளர்ப்பதில் பல்வேறு உதவிக்குறிப்புகளை வழங்கும் நுட்பங்களில் நான் கவனம் செலுத்துவேன் நீங்கள் அதை திறம்பட உருவாக்கியவுடன் வாசிப்பின் பல்வேறு அம்சங்கள் உள்ளன ஆனால் தொடங்குவதற்கு உங்கள் வாசிப்புத் திறனை எவ்வாறு மிகவும் திறம்பட வளர்த்துக் கொள்ளலாம் என்பதைப் பார்ப்போம் நான் உண்மையில் தொடங்குவதற்கு முன் முந்தைய சொற்பொழிவில் நான் உங்களுக்குக் கற்பித்ததை விரைவாகப் பார்ப்போம் முந்தைய சொற்பொழிவில் அது விளக்கக்காட்சி திறன்களைப் பற்றியது அது விளக்கக்காட்சி திறன்கள் குறித்த கடைசி சொற்பொழிவாகும் அது காட்சிகளின் நோக்கத்தில் பவர் பாயிண்ட் விளக்கக்காட்சியில் காட்சிகளை தனித்தனியாக அல்லது காட்சிகளைப் பயன்படுத்துவதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதில் நான் கவனம் எனவே காட்சிகளின் நோக்கம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் அவை முக்கிய புள்ளிகளை விளக்குவது வாய்மொழி செய்தியை வலுப்படுத்துவது பார்வையாளர்களின் ஆர்வத்தைத் தூண்டுவது மற்றும் பார்வையாளர்களின் கவனத்தை மையப்படுத்துவதற்காகும் அந்த வகையில் நான் உங்களுக்கு சில காட்சி வழிகாட்டுதல்களை வழங்கினேன் குறிப்பாக நீங்கள் பவர் பாயிண்டை பயன்படுத்தும்போது நீண்ட வாக்கியங்களைப் பயன்படுத்த வேண்டாம் புல்லட் புள்ளிகளைப் பயன்படுத்தவும் மேலும் எழுத்துரு அளவு ஆடிட்டோரியம் அல்லது நீங்கள் அதை வழங்கப் போகும் விரிவுரை மண்டபத்தின் நீளத்திற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஸ்லைடிலும் நீங்கள் எழுத்துப்பிழையை சரிபார்க்க வேண்டும் நீண்ட தூரத்திலிருந்து தெரிவுநிலையை சரிபார்க்க வேண்டும் உதாரணமாக நீண்ட சூத்திரங்களை மறைக்கும் எந்த வகையான பொருட்களையும் சரிபார்க்க வேண்டும் எனவே நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் நீங்கள் விளக்கக்காட்சியை வழங்கும்போது ப்ரொஜெக்டருக்கும் திரைக்குமிடையே நிற்பதைத் தவிர்க்க வேண்டும் எனவே உங்கள் நிழல் இடையில் விழாமல் பின்னர் ம மறைத்து பின்னர் மக்கள் உங்களை விலகிச் செல்லுமாறு கேட்கிறார்கள் இது உங்களுக்கு மிகவும் சங்கடமாக இருக்கும் விளக்கக்காட்சியை முன்கூட்டியே மின்னஞ்சல் செய்வது கடினமான அல்லது உதிரி நகலை பென் டிரைவ் அல்லது டிவிடி மற்றும் பிரிண்ட் அவுட்களில் நகல்கள் வடிவில் வைத்திருப்பது பின்னர் தேவைப்பட்டால் வெளிப்படைத்தன்மை வடிவில் ஸ்லைடுகள் செய்வது போன்ற சில விளக்கக்காட்சியின் நடைமுறைகளும் கவனிக்கப்பட்டன முடிந்தால் அந்த இடத்திற்குச் சென்று கணினியுடன் ஒத்திகை பார்ப்பது உங்கள் ஆரம்ப பதட்டத்தைத் தணிக்க மிகவும் உதவியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் பின்னர் நான் சில இறுதி உதவிக்குறிப்புகளுடன் முடித்தேன் எல்லா நேரத்திலும் ஆயத்தம் ஆவதற்கும் பின்னர் சென்று ஒருவரின் பரிந்துரைகளின் படி பேச்சுக்களை வழங்குவதற்கும் பதிலாக உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து தலைப்புகளைப் பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் நீங்கள் கதை சொல்லும் திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் சிறிய கதைகளைச் சொல்லும் திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் ஒரு பேச்சைக் கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் ஒரு நோக்கத்துடன் பேச வேண்டும் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் எனவே உங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லையென்றால் பார்வையாளர்களுக்கு தெரிவிக்க உங்களிடம் வலுவான ஒன்று இல்லையென்றால் வேடிக்கைக்காக அங்கு செல்ல வேண்டாம் எனவே அது ஒரு நல்ல யோசனை அல்ல நீங்கள் ஒரு நிபுணத்துவமான பேச்சாளராக ஆனவுடன் உங்கள் சொந்த நிகழ்வுகளைப் பயன்படுத்தத் தொடங்குங்கள் பின்னர் வேடிக்கையான உண்மைகளை வழங்குவதன் மூலம் நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் இறுதியாக உங்கள் சொற்பொழிவு அல்லது பேச்சு அல்லது பேச்சைத் தொடங்கும் மிக முக்கியமான புள்ளிகளை நீங்கள் எப்போதும் தெளிவாகத் தெரிவிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் முதல் முக்கியமான விஷயம் மிகத் தெளிவாகத் தெரிவிக்கப்பட வேண்டும் மேலும் பேச்சு முழுவதும் நான் உங்களுடன் முன்பே பேசிய பயனுள்ள தகவல்தொடர்புகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சொற்களின் சிக்கலான சொற்களைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நீங்கள் தகவல்தொடர்புகளில் எளிமையாக தெளிவாக சுருக்கமாக இருக்க வேண்டும் இறுதியில் உங்கள் சொந்த பாணியை உருவாக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நான் உங்களுக்கு விட்டுச் சென்றேன் நான் என்ன சொன்னாலும் இவை அனைத்தும் முக்கிய வழிகாட்டுதல்கள் ஆனால் நீங்கள் அதைச் செய்யும்போது உங்கள் சொந்த மனதைப் பயன்படுத்துங்கள் படைப்பாற்றலைப் பயன்படுத்துங்கள் உங்கள் சொந்த விளக்கக்காட்சி பாணியை உருவாக்குங்கள் உங்கள் சொந்த தனித்துவமான விளக்கக்காட்சி பாணியை நீங்கள் உருவாக்கியவுடன் உங்களைப் பின்தொடரும் ரசிகர்கள் இருப்பார்கள் பின்னர் சொல்லும் அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷனையும் கைதட்டலையும் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு உரையைத் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் காட்சிப்படுத்துங்கள் என்று நான் எப்போதும் உங்களுக்குச் சொன்னேன் இப்போது ஒரு நல்ல தொகுப்பாளராக மாற நீங்கள் அங்கு சென்று ஒன்றைச் சொல்ல முடியாது நீங்கள் நிறைய படிக்க வேண்டும் உண்மையில் உங்கள் விளக்கக்காட்சியின் தரம் நேரடியாக உங்கள் வாசிப்பின் தரத்தைப் பொறுத்தது மற்றும் வாசிப்பது ஒரு கலை இது நீங்கள் கற்றுக் கொள்ள உருவாக்க செதுக்க வேண்டிய ஒரு திறமையாகும் வாசிப்பின் சில சுவாரஸ்யமான அம்சங்கள் யாவை வாசிப்பு உண்மையில் மனதை உயிரோட்டமாகவும் முற்போக்காகவும் வைத்திருக்கிறது எனவே நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பான முற்போக்கான வாழ்க்கையை வாழ விரும்பினால் வாசிப்புக்கு எந்த முடிவும் இல்லை உங்கள் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை தொழில் முழுவதும் நீங்கள் படிக்க வேண்டிய அந்த கடைசி வார்த்தையைப் படித்துவிட்டு எதையாவது படித்துக்கொண்டே இருக்கும் போதே கடைசி மூச்சை விட்டுவிட்டு தனக்குப் பிடித்த புத்தகத்தை மரணப் படுக்கைக்கு எடுத்துச் செல்பவர்தான் சிறந்த வாசகர் எனவே அத்தகைய வாசிப்புத் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் உண்மையில் திறந்த கண்களால் கனவு காண்கிறீர்கள் ஏனென்றால் உங்களை ஊக்குவிக்க முயற்சிக்கும் மற்றும் உங்களை மாற்ற முயற்சிக்கும் பலரின் கனவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள் உண்மையில் பலரின் வாழ்க்கையை மாற்றிய புத்தகங்கள் உள்ளன அவை மில்லியன் கணக்கானவர்களின் மனதை வடிவமைக்க முடியும் மேலும் அவை மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே நான் சேகரித்து உங்களிடம் முன்வைக்கும் பெரும்பாலான கருத்துக்கள் அனைத்தும் புத்தகங்களிலிருந்து சேகரிக்கப்படுகின்றன நிச்சயமாக நான் எனது சொந்த நடைமுறை அனுபவத்தையும் நடைமுறை உதவிக்குறிப்புகளையும் சேர்க்கிறேன் ஆனால் அது பெரும்பாலும் நான் குழந்தைப் பருவத்திலிருந்தே தொடங்கிய எனது வாசிப்பிலிருந்து வந்துள்ளது எனவே அந்த வாசிப்பிலிருந்து நான் நிறைய விஷயங்களை சேகரித்துள்ளேன் மேலும் நீங்கள் எவ்வளவு அதிகமாகப் படிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்குத் தெரியும் மேலும் அறிவு சக்தியாகும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் ஒரு தொலைக்காட்சியைப் பார்க்கும்போது மக்கள் ஏற்கனவே உங்களுக்காக நினைத்திருப்பதைப் போலல்லாமல் இது உங்கள் சிந்தனையையும் கற்பனையையும் தூண்டிவிடுகிறது என்பதை அறிவது மட்டுமல்ல அதனால்தான் உங்கள் சோபாவில் படுத்துக் கொண்டு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியைப் பார்க்கும்போது நீங்கள் ஒரு படுக்கை உருளைக்கிழங்கு என்று அழைக்கப்படுகிறீர்கள் அதாவது உங்கள் கற்பனையை பயன்படுத்துவது அல்லது சிந்திப்பது தொடர்பாக உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அதேசமயம் நீங்கள் ஒரு நாவலைப் படிக்கும்போது ஒரு விமர்சனப் படைப்பைப் படிக்கும்போது அது உங்கள் கற்பனையைத் தூண்டுகிறது அல்லது உங்கள் விமர்சன சிந்தனையைத் தூண்ட முயற்சிக்கும் ஒரு பொருள் கூட உங்கள் பாகுபாடு உணர்வை வளர்க்கிறது எது சரி அல்லது தவறு என்பதை அடையாளம் காணும் திறனை வளர்க்கிறது எனவே நீங்கள் இதைப் படிக்கும்போது இந்த விஷயங்கள் வளர்க்கப்படுகின்றன எனவே நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணிநேரமாவது படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் இதன் பொருள் செய்தித்தாள் பத்திரிகை சில முக்கியமான ஆவணங்கள் ஒரு நாவலைப் படிப்பது அல்லது ஆளுமை மேம்பாட்டு புத்தகத்தைப் படிப்பது அல்லது உங்களுக்கு ஆர்வமுள்ள எதையும் படிப்பது ஏனெனில் விரைவில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் ஒரு அறிஞராக மாறுவீர்கள் நீங்கள் ஒரு புகழ்பெற்ற பேச்சாளராக மாறுவீர்கள் நீங்கள் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக மாறுவீர்கள் நீங்கள் ஒரு புகழ்பெற்ற தொடர்பாளராக மாறுவீர்கள் வாசிப்பு புதிய சொற்களஞ்சியத்தைப் பெற உதவுகிறது புதிய யோசனைகள் புதிய வெளிப்பாட்டைப் பெற இ உதவுகின்றது இது உங்களுக்கு சாத்தியம் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை உங்கள் கருத்துக்களைத் தொடர்புகொள்வதற்கான புதிய வழிகளை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் வெவ்வேறு சூழலில் சொற்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஆனால் நவீன கால வாழ்க்கையின் சோகமான பகுதி என்ன அது வேகமான வேகத்தில் செல்கிறது பின்னர் ஊடகங்களால் முழுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது பின்னர் படிப்பதே மின் புத்தகத்திற்கும் பின்னர் மொபைல் வாசிப்புக்கும் வந்துள்ளது எனவே என்ன நடந்தது என்றால் தொலைக்காட்சிக்கு முன் மக்கள் வாசிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தனர் புத்தகங்கள் வருவதற்காக மக்கள் காத்திருந்தனர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மக்கள் வாசிப்பதற்கான ஆர்வத்தை இழந்துவிட்டனர் எனவே அவர்கள் தொடர்களுக்காக ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் இப்போது ஆர்வத்தை இழந்துவிட்டார்கள் ஏனெனில் உங்களிடம் பல்வேறு வாசிப்பு வழிகள் உள்ளன ஆனால் அதே நேரத்தில் சமமாக போட்டியிடும் ஆசைகள் உள்ளன சில நேரங்களில் அதிக கவர்ச்சிகரமான மற்றும் சுவாரஸ்யமான ஆசைகள் உள்ளன அவை நம் நேரத்தையும் பின்னர் மன இடத்தையும் ஆக்கிரமிக்கிறது அது சரியாக படிக்க அனுமதிக்கவில்லை பலர் படிக்க பயப்படுகிறார்கள் எனவே இதைத்தான் நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் உங்களில் சிலர் அல்லது உங்களில் பெரும்பாலோர் கூட உண்மையில் படிக்க பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் இது உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்துகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மேலும் பல்வேறு நேரங்களில் எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இப்போது உங்களில் குறிப்பாக சிலருக்கு இந்த வகையான வாசிப்பை வளர்ப்பது பற்றிய ஒன்று உங்கள் வாசிப்பை சிறந்த மற்றும் வேகமான முறையில் வளர்ப்பதற்கான சில நேரம் சோதிக்கப்பட்ட நுட்பங்களை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் அந்த நுட்பங்கள் என்ன இப்போது முதல் ஒன்று முன்னோட்டம் மற்றும் மாதிரி இப்போது இதை ஏன் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் படிக்கத் தொடங்கிய விதத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் காமிக் புத்தகங்களைப் படிக்கும்போது அதைப் படிக்க மிகவும் எளிதானது அல்லது ஷெர்லாக் ஹோம்ஸ் போன்ற சில துப்பறியும் புனைகதைகளில் வார்த்தைகள் சற்று கடினமாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் அதை மிக வேகமாக படிக்க முடியும் ஆனால் சில அறிவியல் ஆவண ஆராய்ச்சி கட்டுரை அல்லது சட்ட ஆவணம் அல்லது போர் மற்றும் அமைதி போன்ற ஒரு பெரிய நாவலுக்கு வரும்போது எனவே உங்கள் வாசிப்பு வேகம் கணிசமாகக் குறைந்துவிட்டது இது உங்களை பயமுறுத்துகிறது இதை நான் எப்படிப் படிக்க முடியும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் இது போன்ற நாவல் மற்றும் இந்த வகையான விஷயங்களைப் படிக்க நான் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்வேன் என்று தெரிகிறது இது உங்களை பயமுறுத்துகிறது என்றால் நீங்கள் ஒரு மெதுவான வாசகர் என்றும் வேகமாகவும் சிறப்பாகவும் வாசிப்பதற்கான சில அடிப்படை நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் மட்டுமே அர்த்தம் புத்திசாலித்தனமாக வாசிப்பது மிடுக்காக வாசிப்பதைக் குறிக்கிறது எனவே நீங்கள் சில புத்திசாலித்தனமான நுட்பங்களைக் கற்றுக்கொள்ள வேண்டும் எதையாவது முழுமையாகப் படிக்க கடினமாக உழைப்பதற்குப் பதிலாக எதை முழுமையாகப் படிக்க வேண்டும் என்பதை மட்டுமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் சில விஷயங்களை நீங்கள் முற்றிலுமாக அகற்றி விட்டுச் செல்ல முடியும் முன்னோட்டம் அல்லது மாதிரி எடுப்பது என்ற முதல் நுட்பம் அவை ஒரே விஷயத்தை சொல்கிறது அது என்ன செய்கிறது நீங்கள் சுமார் 50 புத்தகங்கள் அல்லது 50 திட்ட அறிக்கைகள் மூலம் படிக்க வேண்டிய இந்த வகையான மிகப்பெரிய சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும்போது அதில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் ஒன்று மட்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் இப்போது உங்களிடம் அணுக நிறைய இருக்கும்போது அதை எப்படி செய்வது பின்னர் பொருத்தமான ஒன்றைத் தேர்ந்தெடுப்பது எனவே நீங்கள் இந்த முன்னோட்டம் அல்லது மாதிரியை செய்யலாம் எனவே ஏதாவது ஒன்று மிக நீளமாகவும் படிக்க மிகவும் கடினமாகவும் இருக்கும்போது நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் பொதுவாக அது உங்களுக்கு வழங்குவதற்காகவோ அல்லது புத்தகம் எதைப் பற்றியது அறிக்கை எதைப் பற்றியது என்பதைப் பற்றிய விரைவான உணர்வைப் பெறுவதற்காகவோ செய்யப்படுகிறது இது ஒரு புத்தகமாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால் அது அச்சிடப்பட்டால் பின்புற மடிப்பில் என்ன இருக்கிறது என்பதைப் பற்றிய விரைவான முன்னோட்டத்தை நீங்கள் முதலில் எடுக்கலாம் எனவே பின்புற மடிப்பு அட்டையின் பின்புறத்தில் உள்ளது அங்கு சில மதிப்புரைகள் அல்லது புத்தகத்தின் கதைக்களத்தைப் பற்றிய சில சுருக்கமான யோசனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன புத்தகத்தின் குறுகிய மதிப்புரைகளும் பின் மடிப்பில் அல்லது உட்புற அட்டையில் உள்ளன எனவே குறுகிய விமர்சன மதிப்புரைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே நீங்கள் மேலும் செல்ல வேண்டுமா இல்லையா என்பது குறித்து அந்த விஷயங்கள் முதலில் உங்களுக்கு சில யோசனைகளைத் தரும் உள்ளடக்கங்கள் அத்தியாயம் தலைப்புகள் மற்றும் பின்னர் அறிமுகத்தையும் நாம் பார்க்கலாம் விரைவான முன்னோட்டத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதல் மற்றும் கடைசி அத்தியாயத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அதற்கு இடையில் உள்ள எந்த அத்தியாயத்தையோ நடுவில் ஒரு அத்தியாயத்தையோ ஒன்று விரைவான முன்னோடத்திற்கு படிக்கவேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு விரிவான முன்னோட்டத்தையும் விரும்புகிறீர்கள் பின்னர் அந்த முதல் கடைசி மற்றும் இடையில் உள்ள எந்த அத்தியாயத்திலும் நீங்கள் முதல் இரண்டு பத்திகளைப் படிக்கும் ஒரு விரிவான முறைக்கும் செல்லலாம் அனைத்து அத்தியாயங்களின் முதல் இரண்டு பத்திகளையும் இப்போது படியுங்கள் பின்னர் ஒவ்வொரு அடுத்தடுத்த பத்திகளின் முதல் மற்றும் கடைசி வாக்கியங்களை மட்டுமே படியுங்கள் எனவே ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீங்கள் படிக்கும் முதல் இரண்டு பத்திகளும் முதல் இரண்டு பத்திகளும் படிக்கப்படுகின்றன அதன் பிறகு முதல் வரி மற்றும் பின்வரும் பத்திகளின் கடைசி வரி பின்னர் அத்தியாயம் முடிவடையும் போது கடைசி இரண்டு பத்திகளைப் படியுங்கள் பின்னர் அடுத்த அத்தியாயத்திற்குச் செல்லுங்கள் முதல் இரண்டு பத்திகளைப் படியுங்கள் ஒவ்வொரு அடுத்தடுத்த பத்திகளின் முதல் மற்றும் கடைசி வாக்கியத்தை மட்டுமே படியுங்கள் பின்னர் கடைசி இரண்டு பத்திகள் முழுவதையும் படியுங்கள் பின்னர் அடுத்த அத்தியாயத்திற்குச் செல்லுங்கள் இப்போது இந்த வழியில் நீங்கள் ஒரு விரிவான முன்னோட்டத்தைப் பெறுவீர்கள் இதன் நன்மை என்ன நான் கூறியது போல் உங்கள் பிஎச்டி மேற்பார்வையாளர் 100 ஆய்வுக் கட்டுரைகளைப் படிக்கவும் நீங்கள் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருந்தால் எனவே நீங்கள் அனைத்து 100 வார்த்தைகளையும் வார்த்தைக்கு வார்த்தை படிக்க வேண்டியதில்லை ஆனால் இந்த முன்னோட்டத்தை நீங்கள் செய்யலாம் எனவே நீங்கள் படிக்க விரும்பாதவற்றை அகற்றவும் படிக்க விரும்புவதைத் தேர்ந்தெடுக்கவும் இது உங்களுக்கு உதவுகிறது நீங்கள் முன்னோட்டத்தின் மூலம் விரைவாக அகற்றலாம் மேலும் முக்கியமான ஒன்றைத் தேர்ந்தெடுக்கலாம் பின்னர் நீங்கள் இவற்றை செய்யலாம் எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்குச் சொல்லப் போகும் பிற நுட்பங்கள் பின்னர் புத்தகத்திலிருந்து நீங்கள் விரும்புவதை விரிவாகப் படிக்கலாம் அடுத்த நுட்பம் என்ன அடுத்தது ஸ்கிம்மிங் நீங்கள் ஒரு புத்தகத்தைப் படிப்பீர்கள் என்று முடிவு செய்தவுடன் இப்போது நீங்கள் ஸ்கிம்மிங்கிற்குச் செல்லலாம் ஆனால் ஸ்கிம்மிங் பொதுவாக படிக்க அல்லது விரைவாகப் பார்க்க பயன்படுத்தப்படுகிறது செய்தித்தாள்கள் இதழ்கள் பயண சிற்றேடுகள் போன்ற குறுகிய எளிய வாசிப்புப் பொருட்களை விரைவாகப் படிக்க இது உதவுகிறது எனவே நீங்கள் வெறுமனே மேலாக வாசிக்கிறீர்கள் எனவே இன்றைய முக்கியமான செய்தி என்ன எனவே அல்லது நீங்கள் விளையாட்டில் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக விளையாட்டு பக்கத்திற்குச் சென்று யாராவது ஒலிம்பிக் பதக்கம் வென்றார்களா இல்லையா என்பதைப் பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் அந்த செய்தியைப் பார்க்க விரும்புகிறீர்கள் அல்லது இந்த போட்டியில் யாருக்கு எதிராக யார் வெற்றி பெற்றார்கள் எனவே நீங்கள் அதற்குச் சென்று பின்னர் நீங்கள் விரைவாக அதைப் படிக்கத் தொடங்குகிறீர்கள் எனவே ஸ்கிம்மிங் என்பது புத்தகம் எதைப் பற்றியது என்பதைப் பற்றிய தோராயமான யோசனையைப் பெற உதவுகிறது மேலும் இது மூன்று நிலைகளை உள்ளடக்கியது அதாவது இந்த முன் வாசிப்பு நிலை சரியான ஸ்கிம்மிங் அதாவது நீங்கள் ஒரு வகையான முன்னோட்டத்தைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் இதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் பின்னர் நீங்கள் விரைவாகப் படிக்கிறீர்கள் விரைவாகப் பார்க்கிறீர்கள் மேலும் நீங்கள் அது எதைப் பற்றி என்பதை உங்கள் மனதில் விரைவாக மதிப்பாய்வு செய்கிறீர்கள் அதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள் இப்போது இதை மிகவும் பயனுள்ள முறையில் செய்வது எப்படி உங்கள் கண்கள் காந்தங்களைப் போன்றவை என்று கற்பனை செய்து பின்னர் கண்களை மிக விரைவாக நகர்த்தவும் அது விரைவாக இங்கேயும் அங்கேயும் நகரும் போது எனவே இது முக்கிய வார்த்தைகளை தேர்வு செய்ய வேண்டும் இப்போது இந்த முக்கிய வார்த்தைகளை நீங்கள் எங்கே காண்கிறீர்கள் என்றால் பொதுவாக ஒரு வாக்கியத்தில் ஒரு முக்கிய சொல் உள்ளது எனவே நீங்கள் அந்த வார்த்தையை அகற்றினால் அது யோசனையின் அடிப்படையில் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் சரியான அர்த்தத்தைக் கொடுக்கவில்லை சில நேரங்களில் இந்த முக்கிய வார்த்தைகள் முதல் வாக்கியத்தில் ஒன்று நடுத்தர வாக்கியத்தில் ஒன்று மற்றும் ஒரு பத்தியின் கடைசி வாக்கியத்தில் ஒன்று இருக்கும் பெரும்பாலும் அவை மேற்பூச்சு வாக்கியங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன நீங்கள் அவற்றைப் கண்டுபிடிக்க முடிந்தால் இவற்றிலிருந்து முக்கிய வார்த்தைகளைப் பெற முடிந்தால் நீங்கள் அதை மிக விரைவாகப் ஸ்கிம் செய்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் அதைப் புரிந்துகொள்வீர்கள் பின்னர் நீங்கள் எதைப் படிக்கப் போகிறீர்கள் என்பதற்கான ஒட்டுமொத்த யோசனையான சாராம்சத்தை நீங்கள் அறிவீர்கள் எனவே சில நேரங்களில் நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஸ்கிம்மிங் செய்யாததால் எதையாவது படிக்க விரக்தியடைகிறீர்கள் நீங்கள் மிகவும் பழைய முறையில் படிக்கலாம் எனவே வார்த்தைக்கு வார்த்தை இது உண்மையில் வாசிப்பின் அடிப்படையில் உங்கள் வேகத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு அழுகிய வழியாகும் எனவே ஸ்கிம்மிங்கைப் பயன்படுத்துங்கள் குறிப்பாக அது இலகுவாக இருந்தால் நீங்கள் எதையாவது மிக விரைவாகப் படிக்க விரும்பினால் இப்போது அடுத்த நுட்பம் ஸ்கேனிங் இப்போது ஸ்கேனிங் என்றால் என்ன ஸ்கேனிங் என்பது ஒரு குறிப்பிட்ட தகவலைக் கண்டுபிடிப்பதற்காக ஒரு உரையை விரைவாகப் படிப்பதாகும் குறிப்பாக எடுத்துக்காட்டாக ஒரு நீண்ட உரையிலிருந்து நீண்ட பத்தியில் இருந்து சில புள்ளிவிவரங்கள் அல்லது பெயர்கள் அல்லது எண்கள் அல்லது ஆண்டைப் பெற விரும்புகிறீர்கள் இப்போது WH கேள்விகளைப் பயன்படுத்துங்கள் நான் தேடும் நபர் அவர் யார் இடம் லண்டன் நியூயார்க் எங்கிருக்கிறார் இடத்தை தேடுங்கள் அவர் என்ன செய்கிறார் எந்த நேரத்தில் அவர் புறப்படுகிறார் எந்த நேரத்தில் ரயில் புறப்படுகிறது நான் பிடிக்க வேண்டிய பேருந்தின் எண் என்ன இந்த விமானம் எந்த வாயிலில் புறப்பட போகிறது நீங்கள் ஸ்கேன் செய்யும் போது குறிப்பிட்ட தகவல்களைத் தேடுங்கள் ஒரு தொலைபேசி கோப்பகத்தில் ஒரு எண்ணைச் சரிபார்க்கும்போது அல்லது ரயில் நேரங்களைச் சரிபார்க்கும்போது அல்லது இது எந்த ஆண்டில் நிகழ்கிறது அல்லது ஒருவரின் பிறந்த தேதி அல்லது சில விவரங்களைத் தேடும்போது கூட அல்லது அந்த நபரின் மீது கிடைக்கும் சில வாழ்க்கை வரலாற்று விஷயங்களுக்கு நீங்கள் செல்லும்போது இப்போது ஸ்கேனிங் வழக்கமாக குறிப்பிட்ட தகவல்களின் பிட்களை மட்டுமே தேடும் வகையில் செய்யப்படுகிறது பின்னர் ஒரு உரையை விரைவாகப் படிக்கவும் குறிப்பிட்ட தகவலைக் கண்டறிய மட்டுமே நான் உங்களுக்கு இங்கே கொடுக்க வேண்டிய உதவிக்குறிப்பு என்ன நீங்கள் உண்மையில் ஸ்கேன் செய்ய வேண்டியிருக்கும் போது ஸ்கிம் செய்யாதீர்கள் ஸ்கிம் செய்ய வேண்டியிருக்கும் போது ஸ்கேன் செய்ய வேண்டாம் அப்படி என்றால் என்ன சில நேரங்களில் நீங்கள் ஒரு வார்த்தையை மட்டுமே ஒரு எண்ணைத் தேட வேண்டும் பின்னர் பின்னர் அந்த எண்ணைத் தேட முழு பத்தியையும் வார்த்தைக்கு வார்த்தை படிக்க வேண்டாம் எனவே உங்கள் கண்களை ஒரு ஸ்கேனரைப் போலப் பயன்படுத்துங்கள் நீங்கள் எக்ஸ் ரே செய்வது போல் பின்னர் உங்கள் எக்ஸ் ரே கண்கள் மூலம் அந்த ஒரு வார்த்தையைப் பெறப் போகிறீர்கள் எனவே அதை வெளியே எடுங்கள் எனவே அது ஸ்கேனிங் ஆகும் எனவே இப்போது நீங்கள் ஸ்கிம் வேண்டியிருக்கும் போது நீங்கள் மிக விரைவாகப் படிக்க மாட்டீர்கள் பின்னர் அந்த தகவலைப் பெற முயற்சிக்கிறீர்கள் இங்குள்ள உள்ளடக்கத்தைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறீர்கள் இங்கு உள்ளடக்கத்தைப் பற்றி நீங்கள் உண்மையில் கவலைப்படவில்லை நீங்கள் சில முக்கியமான தகவல்களைத் தேடுகிறீர்கள் எனவே இவை இரண்டும் முக்கியமான நுட்பங்கள் குறிப்பாக நீங்கள் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்த விரும்பினால் உங்களிடம் உள்ள கேள்விகளைப் பொறுத்து பயிற்சிகளில் பதில் அளிக்கும் போது இந்த ஸ்கிம்மிங் ஸ்கேனிங் முறையைப் பயன்படுத்தலாம் நீங்கள் திரும்பிச் செல்லும்போது பின்னர் வீடியோவில் குறிப்பிட்ட தகவல்களை தேடலாம் அல்லது கேள்விகளை முதலில் நீங்கள் ஸ்கிம் செய்யலாம் பின்னர் சில முக்கியமான தகவல்களை ஸ்கேன் செய்யலாம் அங்கு இந்த மேற்கோளின் ஆசிரியர் யார் போன்ற கேள்விகளை நீங்கள் பார்க்க வேண்டும் நான்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது நீங்கள் முன்பு கேள்விப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பெயரை நீங்கள் தேட வேண்டும் அல்லது நீங்கள் வீடியோவிலிருந்து குறுக்குச் சரிபார்ப்பு செய்ய வேண்டும் ஆனால் இது வீடியோவை ஒரு வகையான வாசிப்பாகப் பார்ப்பதன் அடிப்படையில் உள்ளது ஆனால் உண்மையில் இது உண்மையான உரை புத்தக வாசிப்பில் பயன்படுத்தப்படுகிறது ஒரு தொலைபேசி கோப்பகத்திலிருந்து ஒரு எண்ணைப் படிப்பது அல்லது அடையாளம் காண்பது போல நான் சொன்னது போல் நீங்கள் இதைச் செய்யலாம் இப்போது அடுத்த சுவாரஸ்யமான நுட்பம் கிளஸ்டரிங் ஆகும் இப்போது கிளஸ்டரிங் என்பது நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய ஒன்று நீங்கள் உண்மையில் உங்கள் வாசிப்பு வேகத்தை அதிகரிக்கவும் உங்கள் புரிதலை வளர்த்துக் கொள்ளவும் விரும்பினால் நீங்கள் இதை வளர்க்க வேண்டும் இப்போது ஸ்கேனிங் மற்றும் ஸ்கிம்மிங்கில் நீங்கள் உண்மையில் புரிதலை வளர்த்துக் கொள்ளவில்லை புரிதல் என்பது புரிந்துகொள்ளும் பகுதியாகும் அர்த்தங்களைச் சரியாகப் புரிந்துகொள்ளும் உங்கள் திறமை இப்போது உங்களில் சிலர் எந்த வகையான வாசிப்பு முறையைப் பின்பற்றுகிறீர்கள் உங்களில் சிலர் ஒரு வாக்கியத்தை வார்த்தைக்கு வார்த்தை படிக்கிறீர்கள் அல்லது வார்த்தைகளை எழுத்துக்கு எழுத்து படிக்கிறீர்கள் இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் மருத்துவரை விலக்கி வைக்கிறது போன்ற ஒரு எளிய வாக்கியம் சிலர் இது போன்ற ஒரு எளிய வாக்கியத்தை எவ்வாறு படிக்கிறார்கள் ஆன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே ஆன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே இப்போது இதை விட மோசமானது இன்னும் சிலர் கடிதத்தைப் எழுத்துக்கூட்டி படிப்பதற்கும் பின்னர் வார்த்தைக்கு வார்த்தை படிப்பதற்கும் பழகிக் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக a n ஆன் a p p l e ஆப்பிள் a d a y டே k e e p s கீப்ஸ் t h e தி d o c t o r டாக்டர் a w a y அவே ஆன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே ஆன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே

இப்போது இது உங்கள் வாசிப்பு வேகத்தை வளர்ப்பதற்கான அழுகிய வழி என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த முறை உதவப் போவதில்லை இதை நிறுத்த வேண்டும் இதை எப்படி நிறுத்த முடியும் வேகம் மற்றும் புரிதலுக்கான கிளஸ்டரிங் முறையைப் பயன்படுத்தவும் இதை நீங்கள் எப்படி செய்வது சொற்களை குழுக்களாக பார்க்க உங்கள் கண்களுக்கு பயிற்சி அளியுங்கள் பின்னர் உங்கள் கண்கள் மீண்டும் அவற்றை 3 அல்லது 4 வார்த்தைகள் கொண்ட குழுக்களாக ஈர்க்க வேண்டும் ஒரு பார்வையில் நீங்கள் இதைச் செய்யலாம் ஆன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே எனவே நீங்கள் இதைப் பார்க்கும்போது ஆன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே எனவே நீங்கள் அதை விரைவாகப் படிக்கலாம் சிலர் அதிக வார்த்தைகளை தொகுக்க முடியும் ஆன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே ஆன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே எனவே நீங்கள் இதை ஒரு முறை விரைவாகப் பார்க்கும்போது சிலர் வேகமாக இருக்கலாம் அவர்கள் 4 வார்த்தைகளை ஒன்றாக வைக்கலாம் ஆன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே எனவே ஒரே வாக்கியத்தில் 2 குழுக்கள் உருவாகின்றன கண்கள் அவற்றை குழுக்களாக ஈர்க்கிறது குழுக்களின் அடிப்படையில் பொருளை அடையாளம் கண்டு பின்னர் அர்த்தத்தை மிக விரைவாக இணைக்கிறது ஆனால் இதைப் பற்றிய சில சுவாரஸ்யமான காரணிகள் மற்றும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் புரிந்துகொள்ளுங்கள் ஒவ்வொரு குழுக்களிலும் 3 வெவ்வேறு நபர்கள் வார்த்தைகளை 3 விதமான முறையில் தொகுக்கலாம் என்பதை நான் காட்டிக் கொண்டிருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் சொற்கள் வெவ்வேறு முறையில் குழுக்களாக இருக்கலாம் இந்த திறமையை நீங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொள்வீர்கள் இது ஒரு மிக முக்கியமான திறனாகும் முதலில் யாரும் உங்களைத் தொந்தரவு செய்யாத இடத்தில் உட்கார்ந்து ஒரு வாசிப்பைத் தேர்ந்தெடுக்கவும் இப்போது நீங்கள் மெதுவான வேகத்தில் முயற்சிக்கவும் முதலில் தேர்ந்தெடுத்த முதல் ஒரு துண்டு இப்போது இந்த குழு முறை கிளஸ்டரிங் முறையைப் பயன்படுத்தி நீங்கள் குழுக்களில் உள்ள சொற்களை அடையாளம் கண்டு பின்னர் அதை உங்கள் சொந்த மெதுவான வேகத்தில் படிக்கவும் ஆனால் முந்தைய இயல்புடன் ஒப்பிடும்போது சற்று வேகமாக நீங்கள் முடித்தவுடன் அது ஒரு புதிய அறியப்படாத பத்தியாக இருக்க வேண்டும் இப்போது மீண்டும் எழுத்துப் பகுதிக்குச் சென்று நீங்கள் அதை சரியாகப் புரிந்து கொண்டீர்களா என்று பாருங்கள் இந்த முறை நீங்கள் அதை சாதாரண வேகத்தில் படிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று நினைத்தால் வேகத்தை அதிகரிக்கவும் மற்றொரு அறியப்படாத பகுதியை தேர்ந்தெடுக்கவும் அதை மீண்டும் குழுவாக விரைவாக படிக்கவும் பின்னர் நீங்கள் வாசிப்பை முடித்தவுடன் நிறுத்தி உங்கள் இயல்பான வேகத்தில் உங்கள் புரிதலை மறுபரிசீலனை செய்து நீங்கள் எதையும் தவறவிட்டிருக்கிறீர்களா என்பதைச் சரிபார்க்கவும் இரண்டாவது இயல்பான வாசிப்பில் நீங்கள் எதையும் தவறவிடவில்லை என்பதை நீங்கள் உணரும் தருணத்தில் உங்கள் வேகம் அதிகரிக்கும் மேலும் சரியான நேரத்தில் நீங்கள் அதை சரியாகப் புரிந்து கொண்டீர்களா இல்லையா என்பதைச் சரிபார்க்க இரண்டாவது வாசிப்பு தேவையில்லை ஏனெனில் நீங்கள் வார்த்தைகளை தொகுக்க உங்கள் கண்களுக்கு பயிற்சி அளித்திருப்பீர்கள் மேலும் முதல் குழுவிலேயே பொருத்தமான அர்த்தங்களையும் பெறுவீர்கள் ஆனால் இதைச் சொன்ன பிறகு ஒரே இரவில் உங்களுக்கு அது நடக்கவில்லை என்றால் நீங்கள் ஏமாற்றமடையக்கூடாது என்றும் நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடின உழைப்பு இல்லாமல் நீங்கள் எதையும் எளிதில் பெற முடியாது நீங்கள் தவறாமல் பயிற்சி செய்ய வேண்டும் வெவ்வேறு எழுத்துக்களுடன் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் எல்லா நேரத்திலும் முதல் வாசிப்பு வேகமான வேகத்தில் இரண்டாவது வாசிப்பு சாதாரண வேகத்தில் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்களா இல்லையா என்பதை ஒப்பிட்டுப் பாருங்கள் பின்னர் அதிக வேகத்திற்குச் சென்று நீங்கள் அதை அடையும் போது உகந்ததாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கும் மிக உயர்ந்த ஒன்றை அடைந்து பின்னர் குழுக்களில் எல்லாவற்றையும் படிக்கத் தொடங்குங்கள் எனவே அது செய்தித்தாளாக இருந்தாலும் சரி பத்திரிகையாக இருந்தாலும் சரி அது ஒரு நாவல் வாசிப்பாக இருந்தாலும் சரி அதை விரைவாகப் படிக்க உங்கள் கண்களுக்கு பயிற்சி அளிக்கும்போது எனவே கடினமானவை என்று நீங்கள் நினைத்த புத்தகங்களை முன்பை விட மிக விரைவாக நீங்கள் படிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அதிக வேகத்தில் படிக்க முடியும் போது நீங்கள் ஒரு அதிநவீன வாசகராக மாறும்போது நீங்கள் வளர்க்க வேண்டிய மற்றொரு நுட்பம் இந்த நெருக்கமான வாசிப்பு என்ன இந்த நெருக்கமான வாசிப்பு என்ன இது இந்த கட்டத்தில் உங்களில் சிலருக்கு அவ்வளவு பொருத்தமானதாக இருக்காது என்றாலும் நெருக்கமான வாசிப்பு என்பது நீங்கள் புத்தகங்களின் ஆர்வமுள்ள வாசகராக மாறியவுடன் குறிப்பாக நாவல்கள் இலக்கிய விஷயங்கள் அல்லது நீங்கள் படிக்கும்போது ஏதேனும் ஆழமான தத்துவக் கருத்துக்கள் இருந்தால் அதற்கு நிறைய சிந்தனை தேவைப்படுகிறது எனவே நீங்கள் நெருக்கமான வாசிப்பைச் செய்ய வேண்டும் ஏற்கனவே உள்ள அர்த்தங்களைச் சேர்க்கும் யோசனைகளின் பாராட்டு விளக்கத்திற்காக நெருக்கமான வாசிப்பு செய்யப்படுகிறது பொதுவாக இது இலக்கிய மத ஆய்வுகள் தத்துவ ஆய்வுகளில் செய்யப்படுகிறது அங்கு நீங்கள் அதே வாக்கியத்தை வழிகளில் விளக்க முடியும் ஏதோ ஒன்று விடுபட்டாலும் யாரேனும் ஏற்கனவே 1011 க்கும் மேற்பட்ட உள்ளவற்றிற்கு எப்பொழுதும் ஒரு புதிய அர்த்தத்தைச் சேர்க்க முடியும் ஒவ்வொரு வார்த்தையும் அதன் அனைத்து தாக்கங்களுக்கும் இலக்கண வகைப்பாட்டிற்கும் கூட சில இலக்கண விதிகளை மீறுவதன் மூலமும் எதையாவது பின்பற்றி இந்த வார்த்தையை இங்கே இந்த நிலையில் வைப்பதன் மூலமும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றி ஆய்வு செய்யப்படுகிறது எனவே வார்த்தையை இறுதியில் வைத்திருக்கும்போது என்ன நடக்கிறது ஆரம்பத்தில் வைத்திருக்கும்போது என்ன நடக்கிறது ஒரு எழுத்தாளர் ஒரு வார்த்தையை முன்னிறுத்த அல்லது பின்னுக்கு வைக்க முயற்சிக்கிறார் ஒரு எழுத்தாளர் வார்த்தையின் அசல் அர்த்தத்துடன் எவ்வாறு விளையாட முயற்சிக்கிறார் எனவே ஒவ்வொரு வார்த்தையும் உள் மற்றும் ஆழமான அர்த்தங்களுக்காக ஆராயப்படுகிறது பின்னர் பொதுவாக விமர்சகர்களைப் போலவே இருக்கும் இந்த வாசகர்கள் குறிப்பு அர்த்தத்தில் திருப்தி அடையவில்லை அதாவது அகராதி அர்த்தத்தை குறிக்கிறது நீங்கள் நெருப்பைப் பார்க்கும்போது நெருப்பு என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு அடுப்பை ஏற்றினால் நெருப்பு வருகிறது பின்னர் நீங்கள் ஒரு தீப்பெட்டி பெட்டியை ஏற்றினால் நெருப்பு வருகிறது பின்னர் நீங்கள் உங்கள் விரலை வைக்கிறீர்கள் அது உங்களை எரிக்கிறது அதுதான் தீ குறிக்கும் பொருள் ஆனால் இலக்கியத்தில் நெருப்பு என்பது மிகுஉணர்ச்சி என்பது மிகவும் வலுவான உள் உணர்வுகள் ஆசை என்று பொருள்படும் எனவே இது அர்த்தமுள்ள பொருள் மற்றும் ஒரு சூழலில் எனவே யார் பயன்படுத்துகிறார்கள் பின்னர் பயனர்கள் எந்த சூழலில் பயன்படுத்துகிறார்கள் என்பதைப் பொறுத்து வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கலாம் எனவே நெருக்கமாக படிக்கும் மக்கள் உண்மையில் குறிப்பான ஒன்றைக் காட்டிலும் இணைப்பு மற்றும் சூழல் அர்த்தங்களைப் பார்க்க முயற்சிக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் சொற்களுக்கு இடையில் படிக்கும் வரிகளுக்கு இடையில் படிக்கிறார்கள் அவர்கள் என்ன காணவில்லை இன்னும் சில இணைப்புகளை எவ்வாறு வழங்க முடியும் என்பதைக் காண விரும்புகிறார்கள் நாவல் ஆராய்ச்சி பொருள் அல்லது எழுதப்பட்ட ஒரு வகையான கட்டுரை பற்றிய மிகவும் ஆழமான மற்றும் மேம்பட்ட புரிதலை இது ஒட்டுமொத்தமாக வழங்குகிறது உதாரணமாக நெருக்கமான வாசிப்பில் நீங்கள் ஒரு நாவலைப் படிக்கும்போது நீங்கள் ஒரு புதிய விளக்கத்தை முழுமையாக வழங்கலாம் அல்லது உங்கள் நெருக்கமான வாசிப்பில் மக்கள் இதற்கு முன்பு புரிந்து கொள்ளாத ஒரு தவறான புரிதலை நீங்கள் சில புதிய நுண்ணறிவுகளை கொண்டு வந்து அதையும் மக்களுக்கு புரிய வைக்கலாம் எனவே இப்போது முக்கிய நுட்பங்கள் ஒரு இறுதி எண்ணமாக நீங்கள் வாசிப்பதில் இரண்டு தங்கக் கொள்கைகளைப் பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒன்று நான் உங்களுக்குச் சொன்னேன் உங்களை அடிமையாக்கும் எந்தவொரு கெட்ட பழக்கத்தையும் வளர்த்துக் கொள்ளாதீர்கள் நான் உங்களுக்கு ஒரு விலக்கு தருகிறேன் ஆனால் நீங்கள் ஒரு போதை பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள முடிந்தால் இது உண்மையில் வாசிப்பின் அடிப்படையில் ஒரு நல்ல பழக்கம் வாசிப்பு ஒரு வகையான போதை பழக்கமாக மாறட்டும் புத்தகங்களால் சூழப்படாவிட்டால் தூங்க முடியாத புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் உள்ளனர் அந்த எழுத்தாளர்களால் எழுந்திருக்க முடியாது செய்தித்தாள் இல்லையென்றால் அவர்கள் மனச்சோர்வடைகிறார்கள் எனவே அவர்கள் ஓய்வறையில் இருக்கும்போது பேருந்துக்காகக் காத்திருக்கும்போது ரயிலில் அமர்ந்திருக்கும் போது அவர்கள் கழிவறையில் இருக்கும்போது அவர்கள் எப்போதும் எதையாவது படிக்க வேண்டும் எனவே அவர்கள் குளிக்கும்போது கூட எனவே அவர்கள் ஒரு கையில் புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் குளியல் தொட்டிக்குள் உள்ளனர் எனவே அவர்கள் சாப்பிடும்போது கூட ஒரு நிமிடத்தையும் இழக்க மாட்டார்கள் அவர்கள் தொடர்ந்து படிக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் வாசிப்பதை நிறுத்துவதில்லை அந்த வகையான போதை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒன்று ஏனென்றால் நான் சொன்ன எல்லா காரணங்களுக்காகவும் வாசிப்பை வளர்ப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் மற்ற அனைத்து திறன்களையும் வளர்த்துக் கொள்ளலாம் எனவே அது விளக்கக்காட்சி அல்லது எழுத்து அல்லது திறம்பட தொடர்புகொள்வது அல்லது உங்கள் ஒட்டுமொத்த ஆளுமை வாசிப்பை வளர்ப்பது விட மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது இது ஒரு முக்கிய விஷயமாகும் மேலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் வாசிப்புக்கான போதை பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் இது மிகவும் ஆரோக்கியமான போதை ஆகும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய இரண்டாவது தங்க விதிக் கொள்கை என்னவென்றால் நீங்கள் எதையாவது படிக்கத் தொடங்கும் போது குறிப்பாக அது எந்த வாசிப்புப் பொருளாகவும் இருக்கலாம் அது செய்தித்தாளாக இருக்கலாம் அதை முடிக்கலாம் எனவே நீங்கள் ஒரு நாவலைப் படிக்கத் தொடங்கும் போது அதை இடையில் விட்டுவிடாதீர்கள் நேரத்தை உருவாக்குங்கள் உண்மையில் பேசுகையில் இந்த நாவல் 3 மணி நேரம் எடுக்கும் என்று நீங்கள் மதிப்பிட்டால் 3 மணி நேரம் நீங்கள் தொலைக்காட்சியிலிருந்து விலகி இருங்கள் மக்களிடமிருந்து அலைபேசியில் இருந்து விலகி ஒரு ஒதுங்கிய இடத்தைத் தேர்ந்தெடுத்து யாராவது உங்களைத் தொந்தரவு செய்வார்களா என்பதைக் கண்டறிந்து யாரும் உங்களைத் தொந்தரவு செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்னர் அதைத் தொடங்கி முடிக்கவும் பின்னர் நீங்கள் உங்கள் இயல்பான பணி வழக்கமான பகுதிக்கு வாருங்கள் எனவே நீங்கள் குறிப்பாக வாசிப்பின் அடிப்படையில் எதையும் தொடங்கினால் அதை முடிக்கவும் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆஸ்கார் வைல்டின் மேற்கோளின் அடிப்படையில் இறுதிப் புள்ளி என்னவென்றால் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமில்லாதபோது நீங்கள் வாசிப்பது இதுதான் என்று அவர் கூறுகிறார் என்பதை நினைவில் கொள்வது பயனுள்ளது எடுத்துக்காட்டாக இன்று நான் உங்களைப் படிக்கச் சொல்கிறேன் ஸ்டீபன் கோவியின் ஏழு மிகவும் பயனுள்ள நபர்களின் பழக்கவழக்கங்களை நீங்கள் படிக்கிறீர்கள் இது தேர்வுக்கு பொருத்தமான உங்கள் ஆளுமையை வளர்ப்பது பொருத்தமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பரீட்சை இல்லாதபோது நீங்கள் படிக்க வேண்டியதில்லை யாரும் உங்களிடம் எதுவும் செய்யக் கேட்கவில்லை அது மிகவும் பாரம்பரியமான நாவல் அல்லது சில அற்பமான விஷயங்கள் அல்லது சில பயனற்ற விஷயங்கள் எதை நீங்கள் வாசிப்பீர்கள் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமில்லாதபோது நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்கள் எந்த நிர்பந்தமும் இல்லாதபோது வாசிப்பது ஆசிரியர் உங்களுக்கு எந்த தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டியதில்லை என்று சொல்லவில்லை நீங்கள் என்ன படிப்பீர்கள் என்பது ஆஸ்கார் வைல்டுக்கு தீர்மானிக்கிறது நீங்கள் உதவ முடியாதபோது நீங்கள் என்னவாக இருப்பீர்கள் நீங்கள் அதற்கு உதவ முடியாதபோது நீங்கள் என்னவாக இருப்பீர்கள் என்பதன் பொருள் என்னவென்றால் உங்கள் நேரத்தின் ஒரு கட்டத்தில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் யாரோ ஒருவராக மாறப் போகிறீர்கள் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விண்வெளி வீரராக வேண்டும் என்று விரும்பினீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு எழுத்தராக இருந்தீர்கள் எனவே மீண்டும் உங்களுக்கு இருந்த அனைத்து கனவுகளும் ஆனால் இறுதியாக நீங்கள் ஒருவராக மாறுகிறீர்கள் ஆஸ்கார் வைல்ட் கூறுகிறார் இறுதியாக ஒருவராக மாறுவது நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமில்லாதபோது நீங்கள் வாசிப்பதைக் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது இது சந்தோஷத்திற்காகவும் ஆர்வரத்திற்காகவும் செய்யப்படுகின்ற கூடுதல் வாசிப்பு ஆகும் எனவே இது உங்கள் இறுதி ஆளுமை என்பதை தீர்மானிக்கப் போகும் ஒன்று எனவே அதை மனதில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் அதே நேரத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லாதபோது நீங்கள் படிக்க கூடாத விஷயங்களுக்கு சமமான கவனம் அல்லது அதிக கவனம் செலுத்துங்கள் எனவே இந்த எண்ணத்துடன் அடுத்த சொற்பொழிவுக்கு கடைசி சொற்பொழிவுக்குச் செல்வோம் இதைச் சொன்ன பிறகு குறைந்தபட்சம் இன்று முதல் ஒரு புத்தகத்தைப் படிக்கத் தொடங்குங்கள் பின்னர் ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு புத்தகத்தையாவது முடிக்க முயற்சிக்கவும் அல்லது நீங்கள் ஒரு மாதத்தை கூட இலக்காகக் கொள்ளலாம் பின்னர் நீங்கள் எத்தனை புத்தகங்களைப் படிக்கிறீர்கள் என்பதை எழுதும் ஆரோக்கியமான பழக்கத்தை பராமரிக்கவும் அது உங்களுக்கு விருப்பமான புத்தகமாக இருக்கலாம் அது நாவலாக இருக்கலாம் சிறுகதை கவிதையாக இருக்கலாம் அது வெறும் கற்பனையற்றதாக இருக்கலாம் அது பயண எழுத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அது காருடன் தொடர்புடையதாக இருக்கலாம் பின்னர் அது சில பைக் பொறிமுறையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் நீங்கள் அதைப் படிக்க சுவாரஸ்யமாக இருந்தாலும் நான் சொன்னது போல் குறைந்தது 3 மணி நேரம் படியுங்கள் விரைவில் நீங்கள் மிகவும் கற்றறிந்த நபராக மாறுவீர்கள் எனவே நான் வழங்கிய வாசிப்பு மற்றும் வாசிப்பு உதவிக்குறிப்புகளைப் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வெற்றிபெற விரும்புகிறேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு மிக்க நன்றி அடுத்த சொற்பொழிவில் சந்திப்போம்